மெத்தெட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ODE's எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் தொடர்ச்சி கடைசி வீடியோவில் கான்வெர்ஸ் பகுதியைப் பார்த்தோம் இது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் காண்பதற்குப் போதுமான நிபந்தனை ∂M∂y∂N∂x ஆகும் எனவே இது சரிபார்க்கப்பட்டதை ஒரு முறை பார்த்தால் அது ஒரு அவசியமான நிபந்தனை என்பதை காணலாம் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஆக இருந்தால் போதுமான நிலை உள்ளதா என்பதை சரிபார்த்து ∂M∂y∂N∂x எனில் சில u ஐப் பெற முடியும் இதனால் du0 u இன் டோடல் டெரிவேட்டிவ் x y இன் இந்த ஃபங்க்ஷன் u du க்கு சமமாக இருக்கும் 0 என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கடைசி வீடியோவில் விட்டுச்சென்ற இடத்தைத் தொடங்கினால் இதை திருப்திப்படுத்தும் ஒரு u இருப்பதாக நினைத்து இந்த நிபந்தனையை பயன்படுத்தினால் u ஐப் பெற முடியுமா அதுதான் கேள்வி அதைப் பயன்படுத்தினால் du ஐப் இந்த ux yx0xMty dtg ஐ y உடன் இன்டெகிரெட் செய்யலாம் y ஐப் பொறுத்து டிஃபரென்ஷிஏட் பண்ண என்ன கிடைக்கும் ∂u∂y என்பது ஃபங்க்ஷன் ஆப் 2 வேரியபல்கள் மற்றும் y ஐப் பொறுத்து டிஃபரென்ஷிஏட் பண்ணுவது அதாவது ∂u∂y இது y இன் ஒரு ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதை உள்ளே எடுத்துச் செல்லலாம் வெளியே மட்டும் எழுத ∂u∂y∂yx0xMty dtg gy என்பது y இன் ஃபங்க்ஷன் மட்டுமே இது டெரிவேட்டிவ் dgdy போன்றது எனவே gy என்ன ∂u∂y என்பது N போன்றது எனவே இது உண்மையில் N∂u∂y∂yx0xMty dtg இருக்கிறது இப்போது இது N ∂yx0xMty dtg ஐ குறிக்கிறது எனவே இது gyNxy x0xMty ∂ydt y ∂ydt ஐ குறிக்கிறது எனவே இது y இன் ஃபங்க்ஷன் என்பதால் y டெரிவேட்டிவ் ஆகும் இது x இன் ஃபங்க்ஷன் என்பதால் அதை உள்ளே எடுக்க முடியும் இது gy க்கு சமம் இன்டெகிரெட் எடுக்க இப்போது இது gyNxy x0xMty∂y dt க்கு சமம் அதை ∂M∂y∂N∂x gyNxy x0x∂Nty∂x dt இவ்வாறு எழுதலாம் எனவே y தொடர்பாக இன்டெகிரெட் செய்தால் y உடன் இன்டெக்ரல் gy dy ஐ கொடுக்கும் இப்போது y0 x0y0 இலிருந்து y Nx y dy செய்யப்பட்டது N க்கு y0ygy dy y0yNxy x0x∂Nty∂x dt x0x∂Nty∂x dt சமம் எனவே N என்பது x y இன் ஃபங்க்ஷன் எனவே ∂Mty∂y செய்தால் இந்த ∂Mty∂y என்ன ஆகிறது இது இப்போது இருப்பது xy ∂M∂y∂N∂x என்பது t y இன் ஃபங்க்ஷன் tMt என்பதும் உள்ளது அது tMt ஆக மாறும் yt t y வேரியபல் x y ஆகும் ∂M∂y ∂N∂x இது x y இன் ஃபங்க்ஷன் ஆக இருக்கும்போது இது t y இன் ஃபங்க்ஷன் ∂M∂y∂N∂t ஆக உள்ளது எனவே இது gyNxy x0x∂Nty∂t dt y∂t dt எனவே gyNxy NxyNx0y ஆகும் x0x∂Mty∂y dt ஐ இன்டெகிரெட் செய்தால் இது x0x∂Nty∂x dt ஆகியவற்றின் டோடல் டெரிவேட்டிவ் ஆகும் எனவே Nxy ஆகும் நேரடியாக இன்டெகிரெட் செய்தால் இந்த ரைட் சைடு இருப்பது Nx0y ஆகும் இந்த y0ygy dy y0yNx0ydy y0 டு y dy வரை இன்டெக்ரல் செய்து gy gy0y0yNx0t dt பெறலாம் எனவே சில t dt என்பது டம்மி வேரியபல் எனவே இது g வடிவத்தை சரியாகக் கொடுக்கும் எனவே gyy0yNx0t dtgy0 எனவே g அறியப்படாத இந்த ஈக்குவேஷன்ஸ் உண்மையில் தீர்க்கலாம் இப்போது gx0 gy0 ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் gy0 என்பது ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் என்பதால் g ஐ ஈக்குவேஷன்ஸ் இல் வைக்கலாம் u என்பது இப்போது இதுux yx0xMxt dtgy ஐ குறிக்கிறது gyஐ மாற்ற முடியும் இது ux yx0xMxt dty0yNx0t dtC இங்கே C என்பது gy0 g என்பது ஒரு கட்டத்தில் ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதால் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக மாறுகிறது அந்த நிபந்தனையை பயன்படுத்தினால் ∂M∂y∂N∂xஐ போன்ற ஈக்குவேஷன்ஸ் பெற முடியும் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஆக்கும் சில u ஐ காணலாம் எனவே அதுதான் கான்வெர்ஸின் கான்ஸ்ட்ருக்ட் செய்ய வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் எனவே இந்த ஃபங்க்ஷன் என்ன இந்த ஃபங்க்ஷன் கிடைத்தவுடன் இந்த du கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க் குறிக்கிறது M dx N dy 0 M ஐ ∂u∂y என எழுதலாம் இந்த முழு விஷயமும் N∂u∂x இது du0 ஆகிறது அதாவது uC1 என்பது ஈக்குவேஷன்ஸ் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் இது x0xMxt dty0yNx0t dtC1 CC2 ஆகியவற்றைக் குறிக்கிறது இது மற்றொரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் என்று சொல்லலாம் இந்த இரு பக்கங்களையும் இன்டெக்ரல் பண்ணும் போது ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் கிடைக்கும் C1 ஆர்பிட்டர்ரி ஆக இருக்கும் எனவே C என்பது C1க்கு சமம் இது இந்த C ஐ மற்றொரு பக்கத்தில் கொண்டு வர முடியும் எனவே இரண்டும் ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட்களாக இருந்தால் ஒன்றாக ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆக எழுதலாம் எனவே இறுதியாகC2 ஐ C1 CC2 எழுதலாம் அங்கு C2 ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இது இப்போது ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் உடன் x மற்றும் y ஐ இணைக்க்காமல் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆக எழுதலாம் எனவே கிடைத்தது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் M dxN dy என்று சொல்வதற்கு இது சமம் எனவே இந்த பார்ம் பார்த்தால் இது MxydxNxydy0 என்ற ஈக்குவேஷன்ஸ் உள்ளது எனவே இறுதியாக இது ∂M∂y∂N∂x ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் M y ஐ அப்படியே வைத்து x ஐப் பொறுத்து மட்டுமே இன்டெகிரெட் செய்யலாம் இந்த x0xMxy dxy0yNxy dyC ஐ காணலாம் M x ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்ய y ஒரு வேரியபல் ஆக எனவே எதுவாக இருந்தாலும் y இருக்கிறதா இல்லையா என்பதை dx இன் கோ ஏபிசிஎன்ட் ஐ இன்டெகிரெட் செய்யலாம் அதாவது M ஐ வெறுமனே x0 முதல் x வரை x க்கு இன்டெகிரெட் செய்யலாம் எனவே நடைமுறையில் x0y0 ஐ 0 எனலாம் எனவே x ஐப் பொறுத்து இன்டெகிரெட் செய்யலாம் இந்த M மற்றும் N வெறுமனே பார்த்து என்ன நடக்கிறது என்பதைக் காணலாம் அதாவது x ஐ 0 என்று வைக்கலாம் x ஐ 0 க்கு சமமாக வைத்திருந்தால் x0y0 க்கு சமம் மற்றும் x0y0 ஐ எடுத்துக் கொண்டால் 0 க்கு சமம் அதாவது N அவை 0 ஆகிறது எனவே இதை y உடன் இன்டெகிரெட் செய்ய வேண்டும் y ஐ உள்ளடக்கிய டெர்ம்ஸ் y இன் விதிமுறைகள் மட்டுமல்ல இன்டெகிரெட் செய்ய வேண்டும் அது தொடரும் இதிலிருந்து ஜெனரல்சொலுஷன்ஸ்க்கு M மற்றும் y விதிமுறைகள் y இன் விதிமுறைகள் y இன் கான்ட்ரிபியூஷன்ஸ்கள் N இல் மட்டுமே உள்ளன ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ பெறுவது அப்படித்தான் இந்த நிலையை சரிபார்க்கும்போதெல்லாம் இந்த சோதனை முடிந்ததும் இந்த நிபந்தனை திருப்தி அடைந்ததும் சரியான காரணத்தை அறியலாம் சொலுஷன்ஸ்ஐக் கண்டுபிடிப்பதற்கான குறுக்குவழி M ஐ x உடன் இன்டெகிரெட் செய்ய வேண்டும் y ஐ அப்படியே வைக்கலாம் இங்கே x ஐ 0 க்கு சமமாக இன்டெகிரெட் செய்ய M என்பது 0 ஆகலாம் y இன் டெர்ம்ஸ்கள் மட்டுமே இருக்கும்போது x ஐ 0 க்கு சமமாக வைத்திருந்தாலும் அந்த விஷயங்கள் அப்படியே இருக்கும் இந்த x இல்லாததால் y ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்ய வேண்டும் x ஆல் வைப்பதன் மூலம் x 0 க்கு சமம் இதுதான் டிரெக்ட்ல்லி இது போன்ற சொலுஷன்ஸ் ஐப் பெற முடியும் சுருக்கமாக நம்மிடம் இருப்பது இது போன்ற ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ஐ கொடுக்கலாம் எனவே M மற்றும் N x y இன் சில டெரிவேட்டிவ்களின் வழித்தோன்றலின் அடிப்படையில் எழுத முடியும் அதுதான் வரையறை ஆகும் இது சரியானது என்றால் அதாவது இது போன்ற ஒரு u ஐ சாடிஸ்பை செய்வதை காணலாம் உடனடியாக இந்த நிலை எனக்கு திருப்தி அளிக்கிறது எனவே ∂M∂y∂N∂x என்பது தேவையான நிபந்தனை அவசியம் ஒரு சரியான சமன்பாட்டிற்கு இந்த நிலை அவசியம் மேலும் இது போதுமானது உரையாடல் என்ன போதுமான நிபந்தனை இது போதுமான நிபந்தனை இது திருப்தி அடைந்தால் எனது சமன்பாடு சரியானது இந்த முறையால் எனது u இதை திருப்திப்படுத்த முடியும் இதுபோன்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்று கருதி ∂M∂y∂N∂x என்ற நிபந்தனையைப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே ஒரு எக்சாம்புள் y2 x eydxx1 x eydy 0 ஐ எடுத்துக் கொள்ள இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ எவ்வாறு சால்வ் பண்ண எனவே இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் M dxN dy0 வடிவத்தில் உள்ளது அங்கு M என்பது y2 x ey N என்பது x1 x ey ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்றால் தேவையான நிபந்தனை ∂M∂y∂N∂x ஆகும் இப்போது ∂M∂y என்ன இது ∂M∂y12xey ∂N∂x12x ey இரண்டும் ஒரே தேவையான நிபந்தனைகள் இது திருப்தி அடைந்தால் அது MN ஃபங்க்ஷன்களுக்கு திருப்தி அளிப்பதாக தெரியும் ஒரு வித்தியாசமான ஈக்குவேஷன்ஸ் வழங்கப்படும் போது ஈக்குவேஷன்ஸ் சரியானது என்று தெரியாது இது எக்ஸாக்ட் ஆக இருந்தால் இந்த நிலை தானாகவே அவசியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கான்வெர்ஸின் நிபந்தனை திருப்தி அடைந்தால் அது சரிபார்க்கப்பட்ட பின்னர் உண்மையாக ஆக்குகிறது அதாவது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஒரு எக்ஸாக்ட் ஆகும் எனவே அது எக்ஸாக்ட் ஆக இருந்தால் ஜெனரல்சொலுஷன்ஸ் எவ்வாறு பெறுவது என்பது தெரியும் இப்போது x0xMxy dxy0yNxy dyC எனவே வெறுமனே M ஐ எடுத்து x ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்ய வெறுமனே N ஐ எடுத்து x0 ஐ சரிசெய்வதன் மூலம் y ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்ய வேண்டும் இங்கே y0 ஐ சரிசெய்யாமல் அவற்றைச் சேர்க்க கான்ஸ்டன்ட்க்கு சமமாக வைக்க அதுவே அந்த ஈக்குவேஷன்ஸ் இன் மற்ற சொலுஷன்ஸ் இந்த நிலை திருப்தி அடைந்தால் இது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஐ குறிக்கிறது ஈக்குவேஷன்ஸ் ன் ஜெனரல்சொலுஷன்ஸ் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் என்னவென்றால் N இன்டெகிரெட் செய்யx0y0 ஐ 0 0 க்கு சமமாக இருக்கட்டும் ஏனென்றால் அவை வரையறுக்கப்பட்டு ஈக்குவேஷன்ஸ் ஐ பார்க்க x0y0 இல் எந்த சிக்கலும் இல்லை x y உடன் எந்த பிரிவும் இல்லை எனவே x 0 க்கு சமம் 0 என்பது டொமைன் இன் ஒரு பகுதியாகும் x0y0 ஐ 0 0 என தேர்வு செய்து இன்டெகிரெட் செய்ய 0xy2 x eydx0yx1 x eydyC M என்பது y2 x ey இது x y வைத்திருப்பது ஒரு கான்ஸ்டன்ட் N என்பது x1 x ey N ஆப் x0 y x0 0 ஆக கான்ஸ்டன்ட்க்கு சமம் ஆகும் எனவே இதை இப்போது x xyx2eyC உடன் இன்டெகிரெட் செய்ய ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் கொண்ட ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்போது அது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆக இருக்கும்போது ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வழங்கப்பட்டவுடன் ∂M∂y∂N∂x என்பதை சரிபார்க்கலாம் அது அவசியமான மற்றும் போதுமான நிபந்தனையாகும் அதாவது ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஆக இருந்தால் அது சரியானது என்பதைக் குறிக்க இந்த நிலை திருப்தி அளிக்கிறது இந்த நிலை திருப்தி அடைந்தால் ஈக்குவேஷன்ஸ் சரியான நிலையை மட்டுமே சரிபார்க்க முடியும் மற்றும் ஈக்குவேஷன்ஸ் சரியானது என்று கூறலாம் பின்னர் ஈக்குவேஷன்ஸ் ஐ சால்வ்பண்ண முடியும் U இன் வடிவம் என்ன X y இன் u க்காக பின்னர் என்ன செய்யலாம் என்பதை அடுத்த வீடியோவில் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை வைத்து செய்வோம்